நாம் இப்பொழுது என்ன செய்யப்போகிறோம் இப்பொழுது நாம் பாய்மபொருள் ஓட்டத்தை காட்சிப்படுத்துவதற்கு தேவையான கற்பனைக் கோடுகளை அமைக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம் இதற்காக நாம் முதலில் கற்றுக் கொள்ளப் போவது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒன்றுதான் அது ஸ்ட்ரீம் லைன் பற்றியது நாம் இப்பொழுது பாய்மபொருள் ஓட்டத்தை காட்சிப்படுத்துதலை உணர்ந்து கொள்வதற்காக ஒரு முன் உதாரணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் நாம் எவ்வாறு ஸ்ட்ரீம் லைன் பற்றி விவரிப்போம் ஸ்ட்ரீம் லைன் என்பவைகள் ப்லொவ் ஃபீல்டில் கற்பனையில் அமைந்த கோடுகள் உண்மையில் அவை பாய்மபொருள் ஓட்டத்தில் இருப்பவைகள் அல்ல அவை எந்த மாதிரியான கற்பனைக் கோடுகள் அவை நாம் எடுத்துக்கொண்ட எந்த நேரத்திலும் எடுத்துக்கொண்ட புள்ளியின் வேலோஸிட்டி வெக்டர் பற்றி குறிப்பிடுபவை மேலும் அந்தப் புள்ளிக்கு தொடுகோடுகள் ஆகவும் அமையப் பெற்றவை இப்பொழுது நமக்கு இவ்வாறாக ஸ்ட்ரீம் லைன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இவற்றிற்கான தொடுகோடுகள் வெவ்வேறு புள்ளிகளில் இவ்வாறு அமையும் இந்த தொடுகோடுகள் யாவும் அந்தந்தப் புள்ளியின் வேலோஸிட்டி வெக்டர் மதிப்பினை குறிப்பவை ஆகும் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அமைப்பில் இருக்கின்றன எனவே வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு அமைப்பில் இவை உருவாகும் எப்பொழுது ஒரு ப்லொவ் பீல்ட் நேரத்தைப் பொறுத்து மாற்றமடையாமல் ஸ்டெடி ப்லொவ் என்று அமையும் பொழுது நமக்கு கிடைக்கப் பெறும் ஸ்ட்ரீம் லைன் அனைத்தும் நேரத்தைப் பொறுத்து மாற்றமடையாமல் இருக்கும் அவ்வாறு இல்லையெனில் அவை ஒவ்வொரு சமயமும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது இந்த ஸ்ட்ரீம் லைன்களுக்கான சமன்பாடுகளை எழுதலாம் இது ஒரு கோடாக அமையப் பெற்று இருப்பதால் இதனை நிச்சயமாக சமன்பாடாக எழுத முடியும் இனி அதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம் அதற்காக நாம் ஸ்ட்ரீம் லைனில் ஒரு புள்ளியை P1 என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் இந்தப் புள்ளியில் ஒரு பாய்மபொருள் துகள் அமைந்துள்ளது இதன்பின்னர் துகளானது ஒவ்வொரு புள்ளியாக நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இவ்வாறு பாய்மபொருள் துகள் நகர்வதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப் போவது இல்லை மாறாக இரண்டாவது புள்ளி P2 என்று ஒன்று முதல் புள்ளி P1 என்பதற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது P1 மற்றும் P2 என்பது வெவ்வேறு நேரங்களில் பாய்மபொருள் துகள் நகர்வினை குறிப்பவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த இரு புள்ளிகள் P1 மற்றும் P2 இவற்றுக்கிடையே நடைபெற்ற பாய்மபொருள் துகள் நகர்வை ஒரு பொசிஷன் வெக்டர் dr என்று குறிப்பிடலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் வேகத்தை V என்றும் குறித்துக் கொள்ளலாம் நான் இதற்கான பெயரை dr என்று எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆனால் இதன் அளவு மிகச்சிறியதாக இருக்கும் இதனை என்று எழுதுவதும் என்பதும் சரியாகவே இருக்கும் இப்பொழுது என்றாகும் பொழுது P1 மற்றும் P2 இரண்டு புள்ளிகளும் ஒன்றின்மேல் ஒன்று அமைந்துவிடும் இதன் அர்த்தம் P1P2 இவை இரண்டும் ஸ்ட்ரீம் லைனின் தொடுகோடுகளாக அமைகின்றன தொடுகோடு என்றால் என்ன தொடுகோடு என்பது ஒரு வட்டத்தின் நாண் எல்லையாகும் இப்பொழுது இந்த எல்லையானது மிகக் குறுகி சிறிதாகி விட்டது இதனாலேயே limit P1P2 நமது ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் லைனின் தொடு கோடாக P1 புள்ளியில் அமைந்துள்ளது எனவே dr என்பது ஸ்ட்ரீம் லைனின் தொடுகோடாக P1 புள்ளியில் அமைந்துள்ளது நாம் ஸ்ட்ரீம் லைனை விவரித்துள்ளபடி V என்பதையும் P1 புள்ளியின் தொடுகோடாக எடுத்துக் கொள்ளலாம் இதன் அர்த்தம் இவையிரண்டும் ப்பராளல் வெக்டர் என்பதாகும் இவை இரண்டும் ப்பராளல் வெக்டர் என்று அமைந்துள்ளதால் இவற்றின் கிராஸ் ப்ராடைக்ட் மதிப்பு ஒரு நல் வெக்டர் ஆக அமையும் அதாவது என்றாகும் இனி dr மற்றும் V இவைகளை அதனதன் காம்போனன்டுகளாக விவரித்து எழுதலாம் அவ்வாறு எழுதினால் என்றும் இவற்றில் என்பவை xyz அச்சுகளில் யூனிட் வெக்டரை குறிக்கின்றன இனி இவற்றின் கிராஸ் ப்ராடைக்ட் மதிப்பை கண்டறிய இதனை டீடெர்மினன்ட் அமைப்பில் எழுதலாம் நீங்கள் இங்கு காண்பது போல இந்த அமைப்பு இறுதியாக 3 ஸ்கேலார் சமன்பாடுகள் ஆக xyz அச்சுக்களின் காம்போனென்ட்டுகளாக உருவாகிறது அப்படி உருவாகும் இந்த 3 ஸ்கேலார் சமன்பாடுகள் என்னென்ன

இதுவே ஸ்ட்ரீம் லைனிற்கான சமன்பாடு ஆகும் இவை மூலம் ஸ்ட்ரீம் லைனின் குறிப்பிட்ட திசைநகர்வை xyz அச்சுகளில் நேர அடிப்படையில் கணிக்க முடியும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது நாம் ஸ்ட்ரீம் லைன் என்று பார்க்கும்பொழுது நேரத்தை நிலையாக வைத்துக்கொண்டுடே கணிக்கிறோம் எனவே நாம் எடுத்துக்கொள்ளும் கால அளவில் ஸ்ட்ரீம் லைன் வேரியபிலாக அமைவதில்லை மாறாக x z இவைகளே வேரியபிலகின்றன எனவே இவைகளை xyz என்பவற்றின் பங்க்ஷன் ஆக பிரதியீடு இன்டகிரேட் செய்வதன்மூலம் இவற்றின் மதிப்பை நாம் நேரடியாக பெற முடியும் சிறிது நேரத்திற்குப் பின் இவற்றில் சில எடுத்துக்காட்டுகளை நாம் தீர்க்கும் பொழுது இவை அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இதுவே ஸ்ட்ரீம் லைன் பற்றிய உட்கருத்தாகும் இது சம்பந்தமாக நாம் மேலும் சில சொற்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவை பல சந்தர்ப்பங்களில் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் மேலும் நாம் ஸ்ட்ரீம் லைன் பற்றி அடிக்கடி விவாதிக்கிறோம் சில சொற்களை நாம் அடிக்கடி விவாதிப்பதில்லை ஆனால் அவை ஸ்ட்ரீம் லைனோடு சம்பந்தமுடைய நாம் அறிந்துகொள்ள மிக அடிப்படையான கருத்துக்களை நமக்கு புரிய வைப்பவை இதற்காக நாம் அடுத்து காண இருக்கும் எடுத்துக்காட்டு ஸ்ட்ரீக் லைன் பற்றியது ஸ்ட்ரீக் லைன் என்றால் என்ன நீங்கள் ஒரு பாய்மபொருள் ஓட்டத்தை காட்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று எடுத்துக் கொள்வோம் எவ்வாறு இந்த காட்சிப்படுத்துதல் என்ற கருத்து உருவானது என்று பார்க்கலாம் இங்கு நீங்கள் காணும் இந்த ப்லொவ் பீல்டில் ஓட்டத்தை காட்சிப்படுத்த விரும்புகின்றீர்கள் அவ்வாறு செய்ய பொதுவாக நாம் கடைபிடிக்கும் வழிமுறை என்னவெனில் ஒரு சிரிஞ்ச் கொண்டு ஒரு வண்ண சாயத்தை ஓட்டத்தினுள் செலுத்துவோம் எடுத்துக்காட்டாக நீல வண்ண சாயத்தை செலுத்துவதாக கொள்வோம் இதனை தைமால் ப்ளூ என்று அழைப்பர் இதன் நிறம் நாம் உபயோகப்படுத்தும் பேனா மை நிறத்திலிருக்கும் இனி இந்த நீல நிறத்தினை ஓட்டத்தினுள் P என்ற புள்ளி வழியாக செலுத்த இருக்கிறோம் எனவே இந்த நீல நிறம் சிரிஞ்ச் மூலமாக உள்நுழைகிறது மேலும் நீல நிறத்தினை உள்செலுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் இப்பொழுது இந்தப் புள்ளியை வெவ்வேறு கால இடைவெளிகளில் கடந்து செல்லும் பாய்மபொருள் துகள்களுக்கு என்ன நடக்கிறது அவை யாவும் இந்த சாயத்தால் ஒளியூட்டபடுகின்றன அந்தப் புள்ளிக்கு பின் அவை எங்கு சென்றாலும் அந்த சாய நிறத்திலேயே செல்கின்றன அதேபோல குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு கிடைக்கும் சாய நிறத்தினால் ஒளியூட்டப்பட்ட கோடு என்ன நிகழ்வை உங்களுக்கு தெரிவிக்கின்றது அவை குறிப்பிட்ட நேரத்தில் பாய்மபொருள்துகள்களின் நகர்வு மற்றும் திசையை அந்தப் புள்ளியில் நமக்குத் தெரிவிக்கின்றன இதனை நமது சாய நிறத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் எனவே எப்பொழுது நீங்கள் பாய்மபொருளின் ஓட்டத்தில் ஒரு வண்ண கோட்டினை பார்க்கிறீர்களோ அவை பாய்மபொருள் துகளின் லோகஸ் பற்றி குறிப்பிடுகின்றன இந்த லோக்கஸ் என்பதைத்தான் நாம் ஸ்ட்ரீக் லைன் என்று குறிப்பிடுகிறோம் ஸ்ட்ரீக் லைன் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொது புள்ளியைக் கடக்கும் பாய்மபொருள் துகள்களின் லோக்கஸ் என்கிறோம் மேற்சொன்ன விளக்கம் கணித அடிப்படையிலானது நாம் நேரடியாக உணர்ந்து கொள்ள நாம் மேற்சொன்ன புள்ளி என்பது சாய நிறத்தை உள் செலுத்த எடுத்துக்கொண்ட புள்ளியை ஆகும் நாம் ஸ்ட்ரீக் லைன் என்று குறிப்பிடுகிறோம் இப்பொழுது நான் சொன்ன கருத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஸ்ட்ரீக் லைன் வரைந்து கொள்கிறேன் இதில் இந்த புள்ளியிலிருந்து நாம் வண்ண சாயத்தை ஓட்டத்தோடு கலக்க விடுகிறோம் இப்பொழுது இந்தப் புள்ளியை t0 என்ற நேரத்தில் பாய்ம பொருள் துகள்கள் கடந்து செல்வதாக எடுத்துகொண்டால் நமக்கு லோக்கஸ் கிடைக்கிறது இப்படி கிடைக்கப்பெற்ற லோக்கஸ் என்பதற்கு புதிதாக மற்றொரு சொல்லைப் பயன்படுத்துகிறோம் அதனை பாத் லைன் என்று அழைக்கிறோம் இந்த பாத் லைன் என்பது மிகப் பொதுவாக உபயோகிக்கப்படும் மற்றும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும் இதற்கான விளக்கம் லேக்ரஞ்ஜியன் அணுகுமுறையின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் நம்முடைய சாய வண்ணத்தால் ஒளியூட்டப்பட்ட பாய்மபொருள் துகள்களின் லோக்கஸ் அதாவது ஒளியூட்டப்பட்ட துகள்களின் நகர்வு பாதையை தொடர்ந்து சென்றால் அதனை தான் நாம் பாத் லைன் என்று வழங்குகிறோம் இது புரிந்து கொள்வதற்கு எளிய கருத்து என்பதால் இதற்கு மேல் இதனை விவரிக்க தேவையில்லை இப்பொழுது நாம் தொடக்க நேரத்தில் tt0 ஒரு துகள் இந்தப் புள்ளி வழியாக கடந்து செல்கிறது என்று எடுத்துக் கொண்டால் அடுத்தடுத்த வினாடிகளில் அது இவ்வாறாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் இந்தப் புள்ளிகளை இணைத்து கிடைக்கப் பெறுவதை பாத் லைன் 1 என்று எடுத்துக்கொள்வோம் எனவே பாத் லைன் 1 என்பது t0 இன்னும் தொடக்க நேரத்தில் நமது புள்ளியை கடந்து சென்ற பாய்மபொருள் துகளின் பயணப்பாதை ஆகும் இப்பொழுது அதே புள்ளியை மற்றொரு பாய்மபொருள் துகள் t1 என்ற நேரத்தில் கடந்து செல்கிறது அதன் பயணப் பாதை சிவப்பு கோடு கொண்டு இங்கு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு எப்பொழுது அமைகிறது எனில் tt1 என்ற சமயத்தில் வெவ்வேறு பாதைகளாக அமைவதற்குக் காரணம் இது அன் ஸ்டெடி ப்லொ ஆக இருக்கலாம் இதன்காரணமாக இதனது வேலோஸிட்டி பீல்டு நேரத்தைப் பொறுத்து மாற்றமடைந்து இருக்கலாம் இதனாலேயே நமது பாய்மபொருள் மற்றொரு பயணப் பாதையில் செல்லுமாறு ஆகியிருக்கலாம் இதனை பாத் லைன் 2 என்று அழைக்கலாம் நிறைவாக பாத் லைன் 3 என்ற ஒன்று tt3 என்ற சமயத்தில் அதே புள்ளியில் இருந்து கிடைக்கப் பெறுகிறது இந்த பயண பாதையும் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது வேறுபட்டதாக இருக்க காரணம் பாய்மபொருளின் ஓட்ட வேகத்தில் மாற்றம் நேரத்தைப் பொறுத்து ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுது உள்ள நேரத்தை t என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் முன்னர் கண்ட tt0 என்ற நேரத்தில் இந்தப் புள்ளியை கடந்துசென்ற பாய்மபொருள் துகள் இப்பொழுதைய t என்ற நேரத்தில் இந்த இடத்தை அடைந்து இருக்கிறது அதேபோல tt2 என்ற நேரத்தில் இந்தப் புள்ளியை கடந்துசென்ற பாய்மபொருள் துகள் மற்றும் tt3 என்ற சமயத்தில் இந்தப் புள்ளியை கடந்துசென்ற பாய்மபொருள் துகள் இப்பொழுதைய t என்ற சமயத்தில் இந்த இடத்தை அடைந்து இருக்கிறது தற்போதைய நேரம் t ல் இந்தப் புள்ளியில் மற்றொரு பாய்மபொருள் துகள் கடந்து செல்கின்றது இவ்வாறு நிகழக் காரணம் பாய்மபொருள் ஓட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுவதால் தான் நாம் சாய வண்ணத்தை கலந்த புள்ளி வழியாக கடந்து சென்ற அனைத்து பாய்மபொருள் துகள்களின் இருப்பு நிலையை தற்போதைய நேரம் t ல் ஒரு லோகஸ் கொண்டு இணைத்தால் கிடைக்கப் பெறுவது t நேரத்தில் அமைந்த ஸ்ட்ரீக் லைன் ஆகும் இதன் மூலம் ஸ்ட்ரீக் லைன் மற்றும் பாத் லைன் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவுபடுத்த முடியும் இனி அடுத்ததாக ஒரு பிரத்தியேக சூழ்நிலையை எடுத்துக்காட்டாக கொள்வோம் இது அனைவரின் ஆர்வத்தைத் தூண்டக்கூடியது அப்படி என்ன ஒரு பிரத்தியேக சூழ்நிலை அந்த பிரத்தியேக சூழல் ஸ்டெடி ப்லொ என்பதாகும் இப்பொழுது ஒரு ஸ்டெடி ப்லொ நடந்து கொண்டிருப்பதாக கொள்வோம் இனி இவற்றிற்கான பாத் லைன் அமைப்பை வரையலாம் இந்த பாத் லைனானது tt0 என்ற நேரத்தில் வண்ணசாயம் கலக்கும் புள்ளியை கடந்து செல்கிறது இப்பொழுது மற்றொரு நேரத்தில் tt1 எனும்போது புள்ளியைக் கடக்கும் துகளின் பாத் லைன் முன்னர் அமைந்த அதே பாத் லைன் மீது அமையும் எனவே இந்த இரண்டு பாத் லைன்களும் ஒரே பாதையில் அமைந்துள்ளன அதேபோல t3 என்ற நேரத்தில் புள்ளியை கடந்த துகளின் மூன்றாவது பாத் லைனும் முன்சென்ற 2 பாத் லைன் பாதையையே தொடர்ந்து செல்லும் எனவே இந்த பயணப்பாதையில் சிறப்பு என்ன இந்தக் பயணப்பாதை தான் அனைத்து பாய்மபொருள் துகள்களுக்கும் லோக்கஸ் ஆக அமைந்துள்ளது எனவே சில நேரங்களில் இந்தக் பயணப்பாதை இவற்றின் வேலோஸிட்டி வெக்டர் மதிப்பினையும் குறிக்கிறது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரே பயணப்பாதை ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் மற்றும் ஸ்ட்ரீக் லைன் மூன்றையுமே குறிக்கின்றது எவ்வாறு இது ஸ்ட்ரீக் லைன் என்றும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனில் எந்த நேரத்தில் பார்த்தாலும் பாய்மபொருள் துகள்கள் அனைத்தும் ஒரே பயணப்பாதையில் அமைந்திருக்கின்றன என்பதனால் தான் எனவே இதன் மூலம் ஒரு ஸ்டெடி ப்லொவில் ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் மற்றும் ஸ்ட்ரீக் லைன் மூன்றும் ஒரே அமைப்பில் ஒன்றாகவே இருக்கும் என்ற முக்கியமான கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் நாமொரு பாய்மபொருள் ஓட்டத்தை காட்சிப்படுத்துகிறோமோ அவற்றை ஸ்ட்ரீம் லைன் மற்றும் ஸ்ட்ரீக் லைன் கொண்டு பார்க்கும் சில எடுத்துக்காட்டுகளை இப்போது பார்க்கலாம் இனி முதலாவதாக இந்த எடுத்துக்காட்டினை பார்க்கலாம் நீங்கள் இங்கு பார்ப்பது போல இவை அனைத்தும் ஸ்ட்ரீக் லைன்கள் ஆகும் பாய்மபொருள் ஓட்டத்தில் செலுத்தப்படும் சாய வண்ணம் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு நிறங்களில் உருவாகுவதை காணமுடியும் இதில் ஒவ்வொரு துகளின் பயணப் பாதையை பின்தொடர்ந்தால் அதை பாத் லைன் என்று அழைக்கிறோம் இனி அடுத்ததாக பாத் லைன் எடுத்துக்காட்டு ஒன்றினை பார்க்கலாம் நீங்கள் இங்கு காண்பது ஒரு லான் ஸ்பிரிங்க்லர் தோட்டத்தில் பலதடவை நீரைத் தெளிக்க இதனை பயன்படுத்துவர் இங்கு நீங்கள் காண்பது போல இதில் சிதறும் நீர் துளிகளின் பயணப் பாதையை பின் தொடர்ந்தால்அதன் பயணப்பாதை கிடைக்கும் இதனை பாத் லைன் பற்றிய காட்சிப்படுத்துதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் இனி அடுத்ததாக ஸ்ட்ரீம் லைன் எடுத்துக்காட்டு ஒன்றினை பார்ப்போம் இங்கு ஒரு ஸ்டெடி ப்லொ இடையே மூன்று உருளைகள் வைக்கப்பட்டுள்ளன இதில் நீங்கள் காண்பது போல பச்சை நிறச் சாயம் ஸ்ட்ரீம் லைன் அமைப்பை நமக்கு காட்சிப்படுத்துகிறது அடிப்படையில் இது ஒரு ஸ்ட்ரீக் லைன் என்றாலும் இது ஸ்டெடி ப்லொ என்றமைந்த காரணத்தினால் இதில் ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் ஸ்ட்ரீக் லைன் இவை மூன்றும் ஒன்றே ஆகும் எனவே ஒரு ஸ்டெடி ப்லொவில் இதனை ஸ்ட்ரீம் லைன் என்றோ பாத் லைன் அல்லது ஸ்ட்ரீக் லைன் என எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இது ஒரு அன் ஸ்டெடி ப்லொ எனும் பட்சத்தில் இவை ஸ்ட்ரீக் லைன் அமைப்பை மட்டுமே குறிக்கின்றன இதுவரை பாய்மபொருள் ஓட்டத்தை காட்சிப்படுத்துதல் என்பதை ஒரு கருத்தாக பார்த்தீர்கள் இதே காட்சிப்படுத்துதலை நாம் ஒரு சோதனையாகவும் செய்து பார்க்க முடியும் பல சமயங்களில் நாம் ஒரு வேலோஸிட்டி வெக்டர்களை உருவாக்க முயற்சிப்போம் நீங்கள் காண்பது நாம் ஏற்கனவே முன்கண்ட படகு எடுத்துக்காட்டு இதிலும் நீங்கள் ஒரு வேலோஸிட்டி வெக்டர்ரை உருவாக்க முடியும் நீங்கள் இப்பொழுது நீங்கள் காண்பது நேரடி காட்சிப்படுத்துதல் அல்ல இதனை இரு வேறு வழிகளில் செய்ய முடியும் உள் செலுத்தப்பட்ட பாய்மபொருள் துகள்களை போஸ்ட் பிராசசிங் என்ற முறை கொண்டு காட்சிப்படுத்தலாம் அல்லது கணினி உதவி கொண்டு உருவகப்படுத்தலாம் இதுபோன்ற சமயங்களில் நாம் பவுண்டரி கண்டிஷன்களில் மற்றும் பண்புகளில் உண்மைச் சூழ்நிலையில் இல்லாத சில அனுமானங்கள் மேற்கொண்டிருப்போம் ஆனால் நாம் அவ்வாறு மேற்கொண்டாலும் அவை நமக்கு சில முக்கியமான வழிகாட்டுதலை அதாவது எவ்வாறு பாய்மபொருள் ஓட்டம் நடைபெறுகிறது என்பன போன்ற தகவல்களை நமக்குத் தரும் இவ்வாறு தான் அதிநவீன வடிவமைப்பின் போதும் செய்யப்படுகிறது இவ்வாறு வடிவமைப்பதை கம்புடேஷனல் ப்ளூயிட் டைனமிக்ஸ் அல்லது CFD என்று அழைக்கிறோம் அது ஒரு பரந்து விரிந்த தனிப்பட்ட ஆராய்ச்சி இதில் பாய்மபொருள் ஓட்டத்தை விவரிக்கும் சமன்பாடுகளை கணினி மூலம் தீர்த்து அவற்றின் வேலோஸிட்டி வெக்டர்களை கண்டறிய முயல்வோம் இனி இந்தப் புரிதலோடு துரிதமாக ஒரு எடுத்துக்காட்டை தீர்த்து அதன்மூலம் ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் ஸ்ட்ரீக் லைன் பற்றிய கருத்தை பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் ஒரு 2 டைமண்ட்ஷனல் வேலோஸிட்டி பில்டினை எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வேலோஸிட்டி ஃபீல்டில் பின்வரும் காம்போனன்டுகள் அமைந்துள்ளன இது ஒரு 2 டைமண்ட்ஷனல் பீல்ட் பொதுவாக நாம் வேலோஸிட்டி பீல்ட் என்று சொல்லும்பொழுது 1 டைமண்ட்ஷனல்2 டைமண்ட்ஷனல்3 டைமண்ட்ஷனல் என்று அதில் அமைந்துள்ள வேலோஸிட்டி காம்போனன்டுகளை வைத்து விவரிப்போம் இப்பொழுது நமக்கு 2 வேலோஸிட்டி காம்போனன்டுகள் அமைத்துள்ளதால் இதனை 2 டைமண்ட்ஷனல் வேலோஸிட்டி பீல்ட் என்று அழைக்கிறோம் இதில் a மற்றும் b என்பவை பேராமீட்டர்களாகவும் xy என்பவை கோஆர்டிநெட் மற்றும் t நேரத்தையும் குறிக்கின்றன இதில் a மற்றும் b இவற்றினை மாற்றியமைத்து நாம் u மற்றும் v மதிப்பை கண்டறிய வேண்டும் மேலும் இவைகள் டைமண்ட்ஷனல் பேராமீட்டர் என்று அழைக்கலாம் ஆனால் இவை மதிப்புமாற எண்களாக இருக்கும் இனி நாம் ஸ்ட்ரீம் லைன் சமன்பாட்டை நேரம் tt1 எனும்பொழுது கண்டறிய விரும்புகிறோம் நாம் ஸ்ட்ரீம் லைன் மற்றும் ஸ்ட்ரீக் லைன் இவ்விரண்டிற்கும் ஆன சமன்பாட்டை கண்டறிவதில் ஆர்வம் கொண்டுள்ளோம் இது நமது முதலாவது நோக்கம் இரண்டாவதாக பாத் லைனிற்கான சமன்பாட்டினை கண்டறிய வேண்டும் இதில் ஸ்ட்ரீம் லைனிற்கான சமன்பாட்டை கண்டறிவது மிக எளிதானது எனவே அதனை முதலில் மேற்கொள்ளலாம் நமக்கு இங்கிருப்பது என்ற சமன்பாடு ஆகும் இதில் இடம் பெற வேண்டியதில்லை ஏனெனில் இது ஒரு 2 டைமண்ட்ஷனல் பாய்மபொருள் ஓட்டம் ஆகும் இப்பொழுது நாம் ஸ்ட்ரீம் லைன் பற்றி முதலில் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே இதில் நேரத்தை நிலையாக எடுத்துக்கொண்டு ஸ்ட்ரீம் லைன் கணக்கினை தொடரலாம் நீங்கள் பார்ப்பது போல இது நிச்சயமாக ஒரு அன் ஸ்டெடி ப்லொ எனவே வெவ்வேறு நேரங்களில் நமக்கு வெவ்வேறு ஸ்ட்ரீம் லைன் கிடைக்கப்பெறும் இனி இவற்றை நாம் இன்டகிரேட் செய்தால் நமக்கு கிடைக்கப் பெறுவது என்ற சமன்பாடு ஆகும் இதில் எவ்வாறு கான்ஸ்டன்ட்டை இன்டகிரெட் செய்வீர்கள் அதற்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்தப் புள்ளியின் வழியாக நமது ஸ்ட்ரீம் லைன் அமையும் பொழுது அதனைக் கொண்டு நாம் C மதிப்பினை கணக்கிடலாம் எனவே இப்பொழுது நேரம் tt1 எனும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரீம் லைனில் நிச்சயமாக ஒரு புள்ளி அமைந்திருக்கும் எனவே அந்தப் புள்ளியின் மதிப்பினை xx1 மற்றும் yy1 என்று பிரதியீட்டு c மதிப்பை கண்டறியலாம் இதன் மூலம் ஸ்ட்ரீம் லைனிற்கான சமன்பாட்டை பெறமுடியும் பின்பு அதனை முறையான அமைப்பில் மாற்றி அமைத்துக்கொள்ளலாம் இனி ஸ்ட்ரீக் லைன் பற்றி பார்க்கலாம் ஸ்ட்ரீக் லைன் பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று பாய்மபொருள் வேகம் ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் பாய்மபொருள் துகளானது நேரத்தைப் பொறுத்து நிகழும் இடமாற்றத்தையும் தெரியப்படுத்துகிறது இதன் அர்த்தம் இதில் x என்பது x அச்சு திசையில் நிகழும் துகளின் நகர்வை வேலோஸிட்டி பீல்டில் குறிக்கின்றது நமது பாய்ம பொருள் துகள் ஓட்டத்தின் பொழுது செயலற்றதாக இருக்கும் எனவே வேலோஸிட்டி பீல்டில் உள்ள வேகமே துகளின் வேகமாக இருக்கும் இனி எவ்வாறு x நேரத்தைப் பொருத்து மாறுபடுகிறது என்று கண்டறிய முடியும் இது ஒரு நேரடியான கணக்கு தான் என்றாலும்இதில் உட்கருத்து அடங்கியுள்ளது அதனை அறிந்து கொள்ள அடுத்ததாக பாத் லைன் சமன்பாட்டை எழுதலாம் இனி நாம் பாத் லைன் சமன்பாட்டினை எழுதலாம் நாம் இன்னமும் ஸ்ட்ரீக் லைன் பற்றிப் பார்த்து முடிக்கவில்லை ஆனால் இவை இரண்டையும் ஒரே சமயத்தில் தீர்த்து இரண்டிற்குமான வித்தியாசத்தை அறிந்து கொள்ளலாம் பாத் லைன் என்றால் என்ன ஒரு பாய்மபொருள் துகளின் லோகஸ் ஆகும் எனவே இதற்கும் நம்முடைய சமன்பாடு மாறாமல் என்றும் இவ்வாறே இரண்டிற்கும் அமையும் இவ்விரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் இவ்விரண்டையும் நாம் இன்டகிரேட் செய்யும் அணுகுமுறையிலேயே அமைந்திருக்கிறது எனவே ஸ்ட்ரீக் லைன் சமன்பாட்டிற்காக இதனை இன்டகிரேட் செய்யும்பொழுது என்று அமையும் நாம் பாய்மபொருள் ஓட்டத்தின் சாயத்தை உள் செலுத்தும் புள்ளி அமைந்துள்ள இடமதிப்பை x0y0 என்று கொள்ளலாம் சாயம் உள் செலுத்தப்படும் தொடக்க நேரத்தை t0 என்றும் அது முடிவுறும் நேரம் tf என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த இடைவெளியிலேயே ஓட்டத்தில் கலக்கப்படுகிறது இப்பொழுது t1 என்பது t0 மற்றும் tf இவ்விரண்டிற்கும் இடையே அமைந்துள்ளது நீங்கள் ஒரு ஸ்ட்ரீக் லைன் பற்றி சிந்திக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள கொண்டு இன்டகிரெட் செய்ய வேண்டும் இதற்கான இண்டகரேஷனை tt0 என்று எடுத்துக்கொண்டு உள்ளோம் இது எதனால் எனில் பாத் லைன் பொறுத்தவரை நீங்கள் பாய்மபொருள் துகளின் லோக்கஸ் கண்டறிய விரும்புகிறீர்கள் எனவே நேரம் tt0 எனும்பொழுது xx0 tt எனும்பொழுது xx இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன இதை உணர இவைகளின் நேர லிமிட் t பற்றி கவனமாக ஆராய வேண்டும் இங்கு நீங்கள் t0 என்று சொல்லும்பொழுது இது நிலையான நேரத்தில் எடுத்துக் கொள்கிறீர்கள் ஒரு பாய்மபொருள் துகளின் லோக்கஸ் மதிப்பை t0 என்ற நேரத்தில் சாயம் கலக்கும் புள்ளியை கடந்த போது கண்டறிய முயல்கிறீர்கள் ஆனால் இங்கு உள்ள மற்றொரு t0 வேரியபில் நிலையில் அமைந்துள்ளது இதில் சாயம் கலக்கும் புள்ளியை கடந்துசென்ற எல்லா பாய்மபொருள் துகளின் லோக்கஸ் மதிப்பை அறிய விரும்புகிறீர்கள் எனவே இதில் ti என்பது வேரியபில் என்ற நிலையில் t0 மற்றும் tf என்ற இந்த இரண்டின் இடையே அமைந்துள்ளது எனவே இவ்வாறு அமைந்துள்ளதை நாம் நீக்கிவிடவேண்டும் ஏனெனில் இவற்றின் மதிப்பு நமக்கு தெரியாது நமக்குத் தெரிந்தது என்னவெனில் ti என்பது t0 மற்றும் tf என்பவற்றுக்கு இடையே அமைந்திருக்கும் என்பது மட்டும்தான் மேலும் இது குறிப்பிட்ட நேரத்தை எதுவும் சொல்லவில்லை ஆனால் இங்குள்ள மற்றொன்று குறிப்பிட்ட நேரம் பற்றி சொல்கிறது எனவே இதன் மூலம் பாத் லைன் சமன்பாட்டை கண்டறிய முடியும் அதேபோல ஸ்ட்ரீக் லைனிற்காக இங்குள்ள அனைத்தையும் x உறுப்பு உள்ளவாறு அமைப்பில் மாற்றவேண்டும் அவ்வாறு மாற்றினால் என்ற சமன்பாடு கிடைக்கிறது இதில் ti வேரியபில் நிலையில் உள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக நமக்கு மற்றொரு சமன்பாடு y என்பதைக் கொண்டு கிடைக்கிறது எனவே மேற்சொன்னது போல சமன்பாடு என்று கிடைக்கிறது இதிலிருந்து இன்றும் கிடைக்கப் பெறுகிறோம் இப்பொழுது உள்ள இரண்டு சமன்பாடுகளிலும் ti அமைந்திருப்பதால் இனி இதை நீக்கிவிட்டு x மற்றும் y இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை அறிய முடியும் இங்கு பாத் லைன் பொருத்தவரை மேற்சொன்னவாறு செய்ய தேவையில்லை நேரடியாக இவற்றை எழுத முடியும் இவற்றை எழுதினால் என்று கிடைக்கிறது இங்கு எது வேரியபில் உண்மையில் இங்கு வேரியபில் t அமைப்பில் உள்ளது ஏனெனில் வெவ்வேறு நேரங்களில் இதன் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் இனி லோக்கஸ் மதிப்பை கண்டறிய இதனை பராமெட்ரிக் அமைப்பில் எழுத முடியும் இதில் நீங்கள் t நீக்கிவிட்டு லோக்கஸ் y மதிப்பை x ன் ஃபங்ஷன் ஆக எழுத முடியும் ஆனால் ஸ்ட்ரீக் லைன் சமன்பாட்டை பொருத்தவரை ti என்பதை நீக்க வேண்டும் எனவே இங்கு ti என்பது ஒரு வேரியபில் ஆனால் இதைப் பொருத்தவரை t என்பது வேரியபில் எனவே மேற்சொன்னவை அனைத்தும் கருத்து அடிப்படையில் ஒன்றாக தோன்றினாலும் இவற்றிற்கு இடையே வித்தியாசங்கள் மறைந்து இருக்கத்தான் செய்கின்றன எனவே இந்த வித்தியாசங்களை நாம் உணர்ந்து ஸ்ட்ரீக் லைன் மற்றும் பாத் லைன் பற்றி தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் ஸ்ட்ரீம் லைன் பொருத்த வரை ஏறக்குறைய நேரடியாக புரிந்து கொள்ளும் வகையிலேயே உள்ளது எனவே இவை மூலம் ஸ்ட்ரீம் லைன்ஸ்ட்ரீக் லைன்பாத் லைன் இவற்றிற்கு இடையே உள்ள வித்தியாசம் பற்றி நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் இவற்றுக்கான சமன்பாடுகள் பற்றியும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்